சரி அடுத்ததாக இந்த விஷயங்களுக்கு வருவோம் இப்போது 𝑝 1 𝑞 2 என்று இருக்கும்போது B12cos 1 2 |V1||V2|COS ∅1COS ∅2 k1NBRAK1AK12 Rk இதை விரிவுபடுத்துங்கள் எல்லா மதிப்புகளும் நாம் அறிந்தவையே இந்த தரவு அனைத்தும் இங்கே உள்ளன நீங்கள் அதை இங்கு சமர்ப்பித்தால் 𝛼1𝛼2−14° என்று கிடைத்தது அவை ஒன்றே ஆகும் 0 மற்றும் 𝐴120 என்று பார்த்தோம் எனவே இந்த தரவு அனைத்தும் நீங்கள் இங்கே வைக்கிறீர்கள் நீங்கள் இங்கே அனைத்து தரவுகளையும் சமர்ப்பித்தால் கிடைப்பது B120 𝑢 என்பதாகும் எனவே எல்லா மதிப்புகளும் ஒரு யூனிட்டுக்கு என்று கிடைத்தவை இப்போது அனைத்து மின்னோட்டங்களும் மின்மறுப்பும் ஒரு யூனிட்டுக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது அடித்தளதில் இருப்பது 100MVA என்று கொடுக்கப்பட்டிருப்பதால் அதன் உண்மையான அளவுகளின் சரியான மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் B குணக பரிமாணம் என்பது ஒரு மெகாவாட் யூனிட்டுக்கு தலைகீழ் என்று சொன்னேன் எனவே அதனால்தான் இந்த B11 என்னவாக கிடைத்தாலும் அதை 100 𝑀WA தளத்தால் வகுக்க வேண்டும் பெருக்க வேண்டாம் இதை 100 ஆல் வகுக்க வேண்டும் பின்னர் அது அசல் அலகு மெகாவாட் தலைகீழாக மாறும் எனவே B11 B12 மற்றும் B22இவற்றின் மதிப்பு B110 002928×10−2𝑀𝑊−1என்று ஆகும் எனவே இந்த தலைப்புக்கு இது கடைசி எடுத்துக்காட்டு ஆகும் எனவே மூன்று உற்பத்தி நிலையங்களிலும் உள்ள power P1 100 𝑀W P2 200 𝑀W மற்றும் P3 400 MW மின்சாரம் வழங்கப்படுகிறது எனவே இந்த நெட்வொர்க்கில் உள்ள பரிமாற்ற இழப்பு மற்றும் dPLossdPi யை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இவற்றின் B குணக மான 11 0

001 என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதில் 𝐵12𝐵21 𝐵23 𝐵32 மற்றும் 𝐵31 𝐵13 என்று உள்ளது எனவே இந்த நெட்வொர்க்கில் உள்ள பரிமாற்ற இழப்பு மற்றும் dPLossdPi யை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே சமன்பாடு 86லிருந்து இழப்பு சூத்திரம் PLossp1mq1mPpPqBpqஇது இழப்பு சூத்திரம் ஆகும் இந்த பொதுவான ஒன்றை நாங்கள் வழங்கியுள்ளோம் இங்கு பஸ் எண்ணிக்கை 3 ஆகும் எனவே 𝑚 3 ஏனெனில் உற்பத்தி செய்யும் இயந்திரத்தின் மொத்த எண்ணிக்கை P1 P2 P3 மூன்று ஆகும்

PLossp1mq1mPpPqBpqஎன்பதை விரிவுபடுத்தினால்PLossP21B11 P1 B12 P2 P1 B13 P3 P2 B21 P1 P22B22 P2 B23 P3 P3 B31 P1 P3 B23 P2 P23B33 என்று எழுதலாம் இதில் உள்ள B குணகம் அனைத்தும் நாம் அறிந்ததே ஆகையால் அவற்றை இங்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவே நீங்கள் 100 𝑀WA தளத்தால் வகுத்தால் P1 100 𝑀W1 அனைத்தையும் சமர்ப்பித்துபதிலீடு செய்து கணக்கிடுங்கள் அப்போது PLoss0 என்று நீங்கள் பெறுவீர்கள் இப்போது இயந்திரம் தொடர்பாக அதிகரிக்கும் இழப்பு dPLossdPq p132BpqPpஎன்பதாகும் இது நாம் அறிந்ததே இப்போது இதில் நீங்கள் 𝑞 123 என்று எடுத்துக் கொண்டால் இந்த dPLossdP12P1 B11 2P2B212P3 B31 dPLossdP22P2 B22 2P1B222P3 B32 dPLossdP32P3 B33 2P1B132P2 B33 dPLossdP10 319 என்ற வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் எனவே இந்த பொருளாதார சுமை dispatch அத்தியாயத்தின் கடைசி எடுத்துக்காட்டு இது இது ஒரு நீண்ட ஆனால் விஷயங்கள் மிகவும் எளிமையான பயற்சி ஆகும் ஒரே விஷயம் என்னவென்றால் நீங்கள் அதைச் செய்து பழக வேண்டும் அடுத்தது உண்மையில் fault ஆய்வுகளை கணக்கிடலாம் எனவே உண்மையில் இங்கு சமச்சீர் மூன்று கட்ட fault உள்ளது இப்போது fault studies யில் பொதுவான தோற்றம் சமச்சீர் மூன்று கட்ட fault களைக் கொண்டுள்ளது நாம் அதன் சமச்சீர் கூறுகளைப் படிக்க வேண்டும் பின்னர் சமநிலையற்ற faultகளைப் படிக்க வேண்டும் இப்போது பொதுவாக இந்த சமச்சீர் மூன்று கட்ட faultயை விளக்க ஒன்று அல்லது இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுத்துக் கொண்டால் Z bus யை உருவாக்கும் முறை பஸ் வழிமுறையை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் சமச்சீர் 3 கட்ட faultயின் நிகழ்தகவு lineயுடன் groundயில் உள்ள fault line line fault அல்லது double line groundயில் உள்ள fault ஆகியவற்றுடன் ஒப்பிடும்போது குறைவாக உள்ளது அவ்வாறு இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே காண்பிப்பதே எனது குறிக்கோள் ஆனால் சமச்சீர் மூன்று கட்ட fault என்பது மிகவும் கடுமையான fault எனவே முதலில் நான் உங்களுக்கு fault மின்னோட்டத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைக் காண்பிப்பேன் பின்னர் நேரடியாக Z பஸ் உருவாக்கும் வழிமுறைக்கு செல்வோம் மேலும் நாம் சமச்சீர் கூறு மற்றும் குறிப்பாக நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க்கில் கவனம் செலுத்துவோம் இந்த விஷயத்தை எவ்வாறு உருவாக்குவது பின்னர் சமநிலையற்ற fault line முதல் ground double line ground யில் பின்னர் line - line fault இவை அனைத்தையும் நான் விளக்குகிறேன் நெட்வொர்க்கில் உள்ள faultயை சில எடுத்துக்காட்டுகளுடன் எடுத்து அதை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதையும் இங்கு காண்போம் எனவே இந்த வகை faultகளை மூன்று கட்டங்களிலும் ஒரே நேரத்தில் குறுகிய சுற்று மூலம் வரையறுக்கலாம் இது நடப்பது மிகவும் அரிதானது ஆனால் இது நடக்க வாய்ப்பு உள்ளது இந்த வகை fault அரிதாக நிகழ்கிறது மற்றும் நிகழ்தகவு மிகவும் குறைவு எனவே சமநிலையற்ற fault மற்றும் சமச்சீர் கூறுகளைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக ஒரு இயந்திர முழு கேபிள் வழியாக விரைவாக வெட்டும்போது இது மூன்று கட்ட faultயை உருவாக்கலாம் மேலும் பராமரிப்பு நோக்கத்திற்காக பூமியுடன் இணைக்கப்பட்ட மூன்று கட்டங்களையும் இறுகப் பிடிக்கும் போது தற்செயலாக fault உருவாக்கலாம் இது உண்மையில் மூன்று கட்ட fault களை உருவாக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் பூமியில் மெதுவான fault காரணமாக fault மற்ற இரண்டு கட்டங்களுக்கும் பரவுகிறது எனவே அந்த விஷயத்திலும் மூன்று கட்ட fault ஏற்படலாம் இந்த வகை fault உண்மையில் மிகக் கடுமையான fault மின்னோட்டத்தை உருவாக்கலாம் அவ்வாறு இயந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய மின்னோட்டத்தில் fault உருவானால் அந்த மூன்று கட்ட சமச்சீர் fault fault மின்னோட்டத்தை உருவாக்கும் அது மிக அதிகமாக இருக்கும் எனவே fault ஆய்வு உண்மையில் power அமைப்பு ஒரு முக்கிய பகுதியாகும் நீங்கள் இதைப் படிக்க வேண்டும் மேலும் faultயின் போது பஸ் மின்னழுத்தம் மற்றும் line மின்னோட்டத்தை தீர்மானிப்பதில் சிக்கல் உள்ளது எனவே அதாவது மூன்று கட்ட fault என்பது மிகவும் கடுமையான வகை fault செட் கட்ட ரிலேக்களைத் தேர்ந்தெடுக்க இந்த தகவல் பயன்படுத்தப்படுகிறது எனவே சர்க்யூட் பிரேக்கர்களின் சரியான தேர்வு மற்றும் protective ரிலேக்கு fault ஆய்வுகள் பயன்படுத்தப்படுகின்றன ஏனெனில் fault மின்னோட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் சர்க்யூட் பிரேக்கர் மதிப்பீட்டைத் தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் இங்கே எப்படியும் நாம் ரிலேவைப் சர்க்யூட் பிரேக்கரைப் படிக்க மாட்டோம் அவை தனி தலைப்புகள் எனவே ஒரு சக்தி அமைப்பு நெட்வொர்க்கில் உண்மையில் ஒத்திசையான ஜெனரேட்டர்கள் மின்மாற்றிகள் பரிமாற்ற lineகள் மற்றும் சுமைகளைக் கொண்டுள்ளது எனவே faultயின் போது உண்மையில் சுமை மின்னோட்டங்கள் புறக்கணிக்கப்படலாம் ஏனெனில் மின்னழுத்தம் ஆழமானது சுமை மின்னோட்டம் மிகக் குறைவு இதனால் சுமைகளால் வரையப்பட்ட மின்னோட்டமானது fault மின்னோட்டத்துடன் ஒப்பிடுகையில் புறக்கணிக்கப்படும் எனவே உண்மையில் fault மின்னோட்டம் மிக அதிகம் எனவே fault மின்னோட்டத்தின் அளவு ஒத்திசைவான ஜெனரேட்டரின் உள் மின்மறுப்பைப் பொறுத்தது எனவே ஜெனரேட்டர் நடத்தை மூன்று வெவ்வேறு காலகட்டங்களாகப் பிரிக்கலாம் ஒன்றுவது முதல் சில சுழற்சிகளுக்கு மட்டுமே நீடிக்கும் துணை நிலையற்ற காலம் இரண்டாவது ஒப்பீட்டளவில் நீண்ட நேரத்தை உள்ளடக்கிய நிலையற்ற காலம் பின்னர் நிலையான நிலை காலம் ஆகும் எனவே ஜெனரேட்டரில் மூன்று வெவ்வேறு காலங்கள் உள்ளன மற்றொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் சர்க்யூட் பிரேக்கர்கள் MVA என மதிப்பிடப்படுகின்றன மதிப்பிடப்பட்ட MVA பிரேக்கிங் திறன் மூன்று கட்ட fault MVA ஐ அடிப்படையாகக் கொண்டது ஏனெனில் இது கடுமையானது எனவே மூன்று கட்ட fault கணக்கீட்டிற்குபின்வரும் அனுமானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் முதல் அனுமானம் அனைத்து ஜெனரேட்டர்களின் emf என்பது 1∠0∘𝑝 u என்றால் அனைத்து emfவும் சமம்மாகும் மற்றும் அனைத்து ஜெனரேட்டர்களின் கட்ட கோணம் ஒன்ரே என்பதால் இங்கு ஒரே ஒரு ஜெனரேட்டர் மட்டுமே பயன்படுத்தபடுகிறது இதை மேலும் அனைத்து மின்னழுத்த மதிப்பையும் 1∠0∘𝑝 மற்றும் கட்ட கோணங்கள் சமம் என்றால் அனைத்து ஜெனரேட்டர்களையும் ஒரே ஒரு ஜெனரேட்டர் மூலம் குறிப்பிடலாம் மற்றொரு விஷயம் உங்கள் சார்ஜிங் கொள்ளளவை புறக்கணிக்கப்படும் இதை சுமை flow studies ஆய்வுகள் மற்றும் capacitance கொள்ளளவு அத்தியாயத்தின் மூலம் நாம் அறிந்ததே எனவே டிரான்ஸ்மிஷன் lineயின் சார்ஜிங் கொள்ளளவு புறக்கணிக்கப்படுகிறது நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம் மற்றும் மின்மாற்றி மாதிரியில் உள்ள கூறுகள் புறக்கணிக்கப்படுகின்றன அந்த சுமை flow studies ஆய்வுகளில் shunt மாதிரி மற்றும் மின்மாற்றி மாதிரி புறக்கணிக்கப்படுகிறது எனவே இந்த அனுமானத்தின் அடிப்படையில் மற்றும் எண்ணையும் கொண்டு நாம் Zbus கட்டும் வழிமுறையை தீர்க்க வேண்டும் எனவே நீங்கள் fault களைப் படிக்க ஒன்று அல்லது இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக நான்கு பஸ் கொண்ட அமைப்பு மாதிரியை படம் 1 இல் காணலாம் மூன்று கட்ட திட faultகளுக்கு குறுகிய சுற்று பகுப்பாய்வு நான் செய்து காண்பிப்பேன் ஆக இந்தfault மின்மறுப்பு 0 என்று கருதுவோம் எனவே இதன் தரவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது

u G211 u இது மின்மாற்றிகள் இது மின்மாற்றி T1 இன் வரைபடம் மற்றும் இது மின்மாற்றி T2 எனவே T111110𝑘V100𝑀VA xT10 06 𝑝𝑢 மற்றும் T211110𝑘V100𝑀W xT20 முன் pre fault மின்னழுத்தம் 1 𝑜 p𝑢 மற்றும் முன்pre fault மின்னோட்டங்கள் 0 என நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே இது வரைபடம் உண்மையில் இங்கே எழுதப்பட்டதும் இதுதான் எனவே இந்த வரைபடத்தில் r என்பது புறக்கணிக்கப்படுகிறது எனவே அனைத்து கிளை எதிர்வினைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் இவை மின்மறுப்புகள் என்று எடுத்துக்கொள்கிறீர்கள் இப்போது fault இங்கே நிகழ்ந்துள்ளது ஆக நீங்கள் சமமான வரைபடத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் எனவே fault கணக்கீட்டிற்கான உங்கள் சுற்று மாதிரியில் ஜெனரேட்டர் எதிர்வினை xg1 ′ xg2 டிரான்ஸ்ஃபார் xT1 xT2 என்று வழங்கப்படுகிறது எனவே இந்த ஜெனரேட்டர் 1யில் fault ஏற்பட்டால் அது தரை உடன் இணைக்கப் படுகிறது எனவே 𝑗0 08 ஜெனரேட்டர் மற்றும் மின்மாற்றி எதிர்வினைகள் எடுக்கப்படுகின்றன மேலும் பஸ் 4 இல் fault ஏற்பட்டுள்ளது எனவே இந்த fault யின் மின்மறுப்பு Zf 0 மற்றும் இதன் மூலம் செல்லும் மின்னோட்டம் If மற்றும் இந்த முழு ஜெனரேட்டர் 1 ஜெனரேட்டர் 2 அவற்றின் சமமான மின்மாற்றி மற்றும் அவற்றின் எதிர்வினைகள் இந்த மின்னழுத்தத்தால் ஒன்றாக குறிப்பிடப்படுகின்றன இது V40 இந்த மின்னழுத்தம் உண்மையில் 1∠0 காட்டப்படவில்லை அடுத்த படம்pre fault யின் மின்னழுத்தம் இது Zf இது fault மின்மறுப்புக்கு சமம் அதாவது Zf 0 எனவே இந்த முழு நெட்வொர்க்கையும் நீங்கள் எளிமைப்படுத்த வேண்டும் பின்னர் அனைத்து ஜெனரேட்டர்களும் அவற்றின் எதிர்வினைகளால் பிரதிநிதித்துவம் செய்யப்படுகின்றன மேலும் இங்கே fault ஏற்பட்டுள்ளது ஆகவே இது ஒரு pre fault மின்னழுத்தமாகும் V40 fault மின்மறுப்புடன் தொடரில் இருக்க வேண்டும் இங்கே அது திடமான fault Zf 0 அங்கு எனவே பின்னர் அந்த தெவெனின் சமமானதைக் காண்போம் எனவே இந்த வரைபடம் உண்மையில் இரண்டு தொடர்களில் உள்ளன எனவே இந்த 0 10j இவை இரண்டும் தொடரில் உள்ளன எனவே நீங்கள் இதைச் சேர்த்தால் அது 0 3 ஆக இருக்கும் 3j j0 2 உடன் இணையாக இருக்கும் இந்த கிளை மற்றும் அதற்கு சமமான 1 ஐ எடுத்துக் கொண்டால் இது உண்மையில் 0 12 ஆக மாறும் எனவே j0 1இந்த இரண்டும் தொடரில் உள்ளன நீங்கள் இதைச் சேர்த்தால் அது 𝑗 0 3 ஆக மாறும் அதனுடன் 𝑗0 2 இணையாக உள்ளன எனவே இந்த இரண்டு இணையும் அதற்கு சமமானதும் 0 12 ஆகும் பின்னர் இந்த பஸ் 3 அகற்றப்படுகிறது அதாவது இந்த நெட்வொர்க்கில் பஸ் 3 இல்லை எனவே பஸ் 3 அகற்றப்படுவதால் bus 3 இல்லை எனவே bus 4 முதல் bus 2 வரை 0 1 வரி மின்மறுப்பு மூலம் இணைக்கப்பட்டுள்ளது எனவே 𝑗 0 1 உள்ளது மற்றும் இவை இரண்டும் சேர்க்கப்படுகின்றன எனவே 𝑗 0 எனவே இங்கே பஸ் 2 இணைக்கப்பட்டுள்ளது எனவே 𝑗 0 14 இது V40 1∠0 எனவே இது முடிந்ததும் உங்களுக்கு டெல்டா இணைப்பில் இருக்கும் இந்த இரண்டு ஜெனரேட்டரும் ground செய்யப்பட்டுள்ளது அதாவது இவை இரண்டும் இணையாக உள்ளன எனவே இங்கே fault மின்னோட்டம் I1f மற்றும் இங்கே fault மின்னோட்டம் I2f மற்றும் இது பஸ் 4 ஆகும் இது ஒரு டெல்டா இணைப்பு இது ஒரு பொதுவான ground யை உருவாக்குகிறது எனவே இரு 0 14j புள்ளிகளும் இணையாக உள்ளன இதை முதலில் நீங்கள் டெல்டா இணைப்பிலிருந்து நட்சத்திர இணைப்பாக மாற்ற வேண்டும் டெல்டா இணைப்பிலிருந்து நட்சத்திர இணைப்பாக மாற்றும் முறையை அல்லது நட்சத்திர இணைப்பிலிருந்து டெல்டா இணைப்பாக மாற்றும் முறையை நான் விளக்க போவது இல்லை அது நீங்கள் அறிந்ததே எனவே இந்த மின்னழுத்தம் V40 1∠0 மின்னோட்டத்தில் fault உள்ளது என்றால் ஏனெனில் fault மின்மறுப்பு 0 ஆகும் எனவே டெல்டா நட்சத்திர இணைப்பை இங்கே காட்டப்படவில்லை அதாவது நீங்கள் எளிமைப்படுத்த டெல்டாவை நட்சத்திரமாக்குங்கள் 14 இங்கு உள்ளது இந்த கிளையில் 𝑗 0 03125 ஆகும் எனவே 𝑗 0 0375 இவை இரண்டும் இணையாக உள்ளன மேலும் இந்த இணை மதிப்பானது j0 03125க்கு தொடரில் உள்ளன எனவே நீங்கள் இறுதியில் j0 12 பெறுவீர்கள் இதன் பொருள் 𝑗 0 14 மற்றும் j 0 0375 நாங்கள் இதைச் சேர்க்கிறோம்j0 இது சமம் எனவே மொத்தம் j 0 12 என்று வரும் எனவே இதன் பொருள் V40 𝑍 க்கு சமம் அதாவது V40 என்பது prefault மின்னழுத்தம் ஆக 1∠0𝑗0 33 𝑝𝑢 சரி எனவே அது fault மின்னோட்டமாகும் இப்போது அந்த fault உண்மையில் பஸ் 4 இல் நிகழ்ந்துள்ளது எனவே ஒவ்வொரு கிளைக்கும் உள்ளது I24 எனவே fault பஸ்ஸில் V4f 0 0 எனவே fault பஸ்ஸின் மின்னழுத்தம் 0 இப்போது I24V2f V4fj0 10 j4 169pu இப்போது இதுவே fault மின்னோட்டமாகும் எனவே அடுத்தது I1fI2fj8 1775j0 1775 j4 165 pu என்றால் I1fEg10 V1fj0 14 j4 165 எனவேஇந்த வரைபடத்தைப் பார்க்கும்போது ஜெனரேட்டர் மின்னழுத்தம் 𝐸𝑔1 என்று நீங்கள் கருதினால் இது prefault Eg10 ஆக இருக்கும் எனவே Eg10 V1f செய்து பின் j0 14 ஆல்வகுத்தால் அது I1f சமம் ஆகும் எனவே I1fI2f j4 165 pu ஆகும் Eg10 1∠0 சரி எனவே அதை இங்கே வைத்தால் நீங்கள் V1f 0 4169 p𝑢 என்று பெறுவீர்கள் இதேபோல் நீங்கள் V2f க்குச் சென்றால் நீங்கள் கணக்கிட்டு அதையும் 0 4169 p𝑢 பெறுவீர்கள் ஏனெனில் V2fவிஷயத்தில் Eg20 V2fj0 14 ஆக இருக்கும் எனவே நீங்கள் பெறுவது I1fI2f j4 எனவேநீங்கள் அதே மதிப்பைப் பெறுவீர்கள் இப்போது அடுத்தது V4f fault மின்னழுத்தம் 0 ஏனெனில் பஸ் 4 fault ஏற்பட்டுள்ளது எனவே V4f 0 அதாவது I24V2f V4fj0 1 j4 169 pu இதேபோல் I21V2f V1fj0 மேலும் I2fI24I21I23 இந்த வரைபடத்திற்கு நீங்கள் வந்தால் I2f என்பதை kirchoff's ன் முதல் விதியை பயன்படுத்தி I24I21I23 ஆக பெறுவீர்கள் சரி எனவே நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு I23 004 p𝑢 என்று பெறுவீர்கள் அடுத்தது இதேபோல் I23V2f V3fj0 10 j0 004 pu எனவே V3fV2f j0 004Xj0 1690 0004 pu இதேபோல் I23V1f V3fj0 20 j0 002 pu எனவே இது ஒரு fault ஆய்வுக்கான எடுத்துக்காட்டு உண்மையில் மூன்று கட்ட faultகளுக்கு பெரிய அமைப்புக்கு குறுகிய சுற்று பகுப்பாய்வு முறை அதாவது Zbus வழிமுறை பயன்படுத்தபடுகிறது எனவே இது முக்கியமானது சிரிய அமைப்பில் மூன்று கட்ட faultகள் வருவது அறிது எனவே சமச்சீர் கூறு மற்றும் சமநிலையற்ற faultக்கு நான் அதிக முக்கியத்துவம் தருகிறேன் குறிப்பாக நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசை வரைபடம் மற்றும் அவற்றின் இணைப்பு குறிப்பாக பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க் வரைபடம் இப்போது குறுகிய சுற்று பகுப்பாய்விற்கு உங்களிடம் 𝑛 பஸ் சக்தி அமைப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது பஸ் 1 பஸ் 2 பஸ் இது 𝑟𝑡ℎ பஸ் எனவே இது மின் அமைப்பின் திட்ட வரைபடம் மற்றும் இவை ஜெனரேட்டர் 1 ஜெனரேட்டர் 2 மற்றும் இது 𝑟tℎ ஜெனரேட்டர் மற்றும் n ஜெனரேட்டர் இப்போது load flow ஆய்வுகளைப் பயன்படுத்தி pre fault பஸ் யின் மின்னழுத்தம் மற்றும் line மின்னோட்டத்தைப் பெறுவதற்கு short குறுகியசுற்று யை ஆய்வுகளுக்கான முதல் படியாக நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே prefault பஸ் மின்னழுத்தங்கள் என வரையறுக்கப்படுகின்றன எனவே இவை prefault பஸ் மின்னழுத்தங்கள் இப்போது இது ஒரு fault பஸ் எனவே 𝑍𝑓 என்பது fault மின்மறுப்பு எனவே post fault பஸ் மின்னழுத்த திசையன் VBusfVBus0∆V என வழங்கப்படுகிறது ஏனெனில் fault இருக்கும்போது மின்னழுத்தம் மாறும் எனவே நீங்கள் அதை Δ𝑉 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இது சமன்பாடு 2 எனவே fault ஆல் ஏற்படும் Δ𝑉 திசையன் மாற்றங்கள் பஸ் மின்னழுத்தத்தில் மாற்றத்தை உண்டாக்கும் அது என்று வழங்கப்படுகிறது இந்த சமன்பாடு 2 a என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் thevenin நெட்வொர்க்கை நாம் எடுத்துக் கொள்ளும்போது r பஸ்ஸில் fault ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் பஸ் r ஒரு fault ஆன பஸ் எனவே இது படம் 3 ஆகவே உதாரணம் 1 செய்த விதத்தில் தெவெனின் நெட்வொர்க்கில் உள்ள ஜெனரேட்டர்கள் இடைநிலை மற்றும் துணை நிலையற்ற எதிர்வினைகளால் மாற்றியமைக்கபடுகிறது என்றால் அவற்றின் emf களைக் நாம் shortகுறுகிய சுற்று ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக எல்லாவற்றையும் ஜெனரேட்டர் என்றால் அதை xg1 xg2 xgnஎன குறிப்பிடப்படும் r பஸ்ஸில் fault ஏற்பட்டுள்ளது எனவே இந்த Vr0 என்பது pre fault மின்னழுத்தமாகும் மேலும் fault மின்மறுப்பு Zf எனவே Vr0 Zf உடன் தொடரில் இருக்கும்மற்றும் fault மின்னோட்டம் If ஆகும் இது ஒரு தெவெனின் அமைப்பிற்கு சமம் அந்த மின்னழுத்தம் Vr0 ஐக் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த fault மின்மறுப்பு Vr0ஆக கூறுகிறோம் ஏனெனில் மின்னோட்டம் கீழ்நோக்கி உள்ளது மின்னோட்டம் குறைந்து வருகிறது அதாவது இது Zfஉடன் தொடரில் உள்ளது மற்றும் அனைத்து ஜெனரேட்டர்களும் அவற்றின் emf ஷார்ட் சர்க்யூட் மூலம் நிலையற்ற அல்லது துணை நிலையற்ற எதிர்வினைகளால் மாற்றப்படுகின்றன அதாவது இந்த r பஸ்ஸில் செலுத்தப்பட்ட மின்னோட்டம் If இருக்கும் ஏனெனில் fault மின்னோட்டம் இங்கே இப்படி செல்கிறது எனவே இதுவே படம் 3ல் வழங்கப்படுகிறது எனவே உங்கள் புரிதலுக்காக செயலற்ற தெவெனின் நெட்வொர்க்கை நாங்கள் எழுதியுள்ளோம் இதில் Vr0 Zfஉடன் தொடரில் உள்ளது அதனால் ∆VZBusCf உண்மையில் Cf என்பது மின்னோட்டம் இங்கு ZBusஎன்பது செயலற்ற தெவெனின் நெட்வொர்க் பஸ் ன் மின்மறுப்பு அணி உண்மையில் செயலற்ற தெவெனின் நெட்வொர்க்கின் பஸ் மின்மறுப்பு ஆகும் இது என்று வழங்கப்படுகிறது அதாவது 𝑌 அணியின் தலைகீழ் ZBus யை கொடுக்கும் எனவே இது ZBus அணி மற்றும் Cf மின்னோட்டம் செலுத்தப்படும் திசையன் ஆகும் எனவே நெட்வொர்க்கில் உண்மையில் 𝑟𝑡ℎ பஸ்ஸில் If செலுத்தப்படுகிறது அதாவது நீங்கள் இதன் சமமான நெட்வொர்க்கை எடுக்கும்போது இந்த மின்னோட்டம் மட்டுமே செலுத்தப்படுவதால் மற்ற எல்லா மின்னோட்டகளும் 0 ஆகும் எனவே Cf பஸ் மின்னோட்ட செலுத்தப்படும் திசையன் மற்றும் இது If மின்னோட்டத்தை -ve என்றால் அது fault மின்னோட்டமாக இருப்பதால் கீழ்நோக்கி செல்கிறது எனவே மூன்று கட்ட fault ground செய்யப்பட்டிருந்தால் மின்னோட்டம் If ஆக இருக்கும் எனவே இதன் பொருள் 𝑟𝑡ℎ பஸ்ஸில் இந்த மின்னோட்டத்தை சமன்பாட்டாக எழுதினால் இது தற்போதைய திசையன் ஆகும் நான் Cf க்கு பதிலாக C என்று எடுத்துள்ளேன் அவ்வளவுதான் இந்த படத்தில் r𝑡ℎ பஸ் யில் செலுத்தப்படும் மின்னோட்டம் Ir If தவிர மற்ற அணைத்தும் 0 ஆகும் இது உண்மையில் சமன்பாடு 4 எனவே 2 பி மற்றும் 4 வது சமன்பாட்டிலிருந்து நீங்கள் ∆Vr ZfrIf என்று பெறுவீர்கள் மீண்டும் நன்றி